இங்கே l என்பது ஆர்கின் நீளம் மில்லி மீட்டரில் இது 4 மி மீ லிருந்து 6 மி மீ வரை வேறுபடுகிறது மின்னோட்ட ஆதார பண்புகள் ஒரு நேர் கோட்டால் தோராயமாக மதிப்பிடப்படுகிறது ஒரு திறந்த சுற்று மின்னழுத்தம் மற்றும் குறுகிய சுற்று மின்னோட்டம் ஆகியவற்றைக் கண்டறியவும் மேலும் மிகச்சரியான ஆர்க் நீளம் மற்றும் அதற்குரிய பவர் இவற்றை தீர்மானிக்கவும் ஆர்க் துவக்கம் ஆர்க் துவக்கம் மின்முனைக்கும் ஒர்க்குக்கும் இடையில் ஒரு மின்கடத்தும் பாதையை வழங்குவதன் மூலம் அல்லது இரண்டிற்கும் இடையிலான இடைவெளியை அயனியாக்கம் செய்தல் மூலமாக ஆர்க் தொடங்கப்படுகிறது பின்வரும் முறையின் மூலம் இதைச் செய்யலாம் தட்டுவதன் மூலம் ஒர்க்குடன் மின்முனையை தேய்ப்பதன் மூலம் எஃகு கம்பளி மூலம் ஒரு கார்பன் கம்பி மூலம் அதிக அதிர்வெண் யூனிட் மூலம் SMAW செயல்முறையைத் தொடங்க முதலில் ஒரு ஆர்க் உருவாக வேண்டும் இது பின்வரும் தொழில்நுட்பங்கள் மூலம் செய்ய முடியும் i டேப் ஸ்டார்ட் ஒரு ராடை கொண்டு பேஸ் மெட்டலை தட்டுதல் ii கண நேரம் எலெக்ட்ரோடை ஜாபுடன் தொட செய்து பின்னர் விடுவித்தல் iii ஸ்க்ராட்ச் ஸ்டார்ட் எலெக்ட்ரோடை பேஸ் மெட்டலுடன் தீக்குச்சி போல் உரசல் iv அடுத்த நிலையில் எலெக்ட்ரோடு மற்றும் ஜாபுக்கு நடுவில் இரும்பு கம்பளியை தேய்ப்பதால் வெல்டிங் மின்னோட்டம் இயக்கத்தில் இருக்கும்போது இரும்பு கம்பளி ஒரு மின் கடத்தும் பாதையை ஆர்க் தோன்றுவதற்காக உருவாக்குகிறது கா SAW மற்றும் தானியங்கி MIG வெல்டிங் v ஒரு கார்பன் கம்பி மூலம் கார்பன் கம்பியின் உதவியால் ஆர்க்கை துவக்க செய்தல் எலெக்ட்ரோடுக்கும் ஒர்க் பீசுக்கும் நடுவில் ஒரு தகுந்த ஆர்க் இடைவெளியை உருவாக்கி மின்சாரத்தை இயக்கி அதன் பிறகு எலெக்ட்ரோடு மற்றும் ஜாப் இரண்டும் கார்பன் கம்பியால் ஒரே சமயத்தில் கண நேரம் தொடப்படுகின்றன கா தானியங்கி உலோக ஆர்க் வெல்டிங் உயர் அதிர்வெண் யூனிட் எலெக்ட்ரோடு மாசுபடுவதற்கான வாய்ப்புகளை தவிர்க்க ஒரு உயர் அதிர்வெண் யூனிட் ஆர்க்கை துவக்க சர்க்யூட்டில் நிறுவப்படுகிறது உயர் அதிர்வெண் யூனிட் சில கிலோ வாட் வரிசைகளில் அதிக வோல்ட்டேஜை சில கிலோ ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணில் மற்றும் குறைவான மின்சாரத்தில் வழங்கக்கூடிய ஒரு சாதனமாகும் எலெக்ட்ரோடின் முனையானது ஜாப் அல்லது ஒர்க் பீஸிலிருந்து 3 மி மீ லிருந்து 2 மி மீ வரை அடையும்போது எலெக்ட்ரோடுக்கும் ஜாபுக்கும் உள்ள காற்று இடைவெளியில் ஒரு தீப்பொறி ஏற்படுகிறது எலெக்ட்ரோடுக்கும் ஒர்க் பீசுக்கும் நடுவில் உள்ள மீடியத்தை உயர் அதிர்வெண் அயனியாக்கி ஒரு துணை ஆர்க்கை உருவாக்கி அதன் உச்சமாக மெயின் ஆர்க்கை உருவாக்குவதில் முன்னிற்கிறது Ex GTAW and PAW குறிப்பு அதிக வோல்டேஜ் ஆபரேட்டருக்கு அபாயத்தை ஏற்படுத்தினாலும் இது உயர் அதிர்வெண்ணுடன் இணைவதால் மின்சாரம் உடலில் பாயாது தோல் விளைவை மட்டுமே உருவாக்கும் அதாவது மின்சாரம் ஆபரேட்டரின் தோல் வழியாக பாய்ந்தாலும் ஆபரேட்டருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது வெல்டிங் ஆர்க்கின் வகைகள் வெல்டிங் ஆர்க்கை பின்வரும் வகைகளில் வகைப்படுத்தலாம் i நிலையான ஆர்க் இரண்டு எலெக்ட்ரோடுகளுக்கு இடையிலான எலக்ட்ரிகல் டிஸ்சார்ஜ் ii நிலையற்ற ஆர்க் எங்கு ஆர்க் குறுக்கிடப்படுகிறதோ அங்கு எலக்ட்ரிகல் குறுக்கு சுற்று பாதையில் உலோக பரிமாற்றத்தில் இது உருவாகிறது iii தொடர்ச்சியான நிலையற்ற ஆர்க் இது AC மின்னோட்டத்தால் ஏற்படுகிறது iv பல்ஸ்டு ஆர்க் பல்ஸ் இடைவேளையின் போது ஸ்பிரே உலோக பரிமாற்றம் நிகழ விட்டுவிட்டு வரும் மின்னோட்ட துடிப்புகள் முறையான ஆர்க்குடன் சேர்ந்து திணிக்கப்படும்போது ஏற்படுகிறது கேதோட் மின்னோட்ட முனையின் வடிவம் மற்றும் கேதோட் பகுதியில் உள்ள பிளாஸ்மா இவற்றை பொறுத்து 2 விதமான வெல்டிங் ஆர்க் மோடுகள் உள்ளன கேதோட் ஸ்பாட் மோட் நார்மல் மோட் குறிப்பு கேதோட் ஸ்பாட் மோட் பிளாஸ்மாவை சுருக்கி வெளிப்படுத்துகிறது மற்றும் இது குறிப்பிட்ட ஆர்க் நீளத்திற்கு அதிகளவு வோல்ட்டேஜ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது படத்தில் ஒரு ஆர்கான் ஆர்க் 300 ஆம்பியர் இயக்கத்தில் ஒரே ஆர்க் இடைவெளியில் இரண்டு வித மோடுகளிலும் காட்டப்பட்டுள்ளது கணக்கிடப்பட்ட ஆர்க் வோல்ட்டேஜ் கேதோட் ஸ்பாட் மோடில் 14 8 வோல்ட் மற்றும் நார்மல் மோடில் 12 8 வோல்ட் ஆகும்

வெல்டிங் ஆர்க்கின் வெப்ப கணக்கீடுகள் எலெக்ட்ரோஸ்டாடிக் ப்ரொபுகள் ப்ரோபை வடிவமைக்கும்போது முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் கணக்கீடுகள் ஆர்க்கின் பண்புகளை பாதிக்கக்கூடாது இத்தேவைகள் ப்ரோபின் அளவை கட்டுப்படுத்துகின்றன ப்ரொபு தேவையான அளவு கடினத்துவம் கொண்டதாக இருக்க வேண்டும் நீளம் 100 மி மீ மற்றும் விட்டம் 0 15 மி மீ கொண்ட மாளிப்தீனம் 10 20 மி மீ மட்டுமே ஆர்க்கின் வழியாக சென்று வெப்பத்தை கணக்கிட பயன்படுவதை போல குறிப்பு இந்த ப்ரோபின் வயர் வெப்பமடைவதை தடுக்க ப்ரொபு தேவையான அளவு வேகமாக நகர வேண்டும் இதனால் அது எலக்ட்ரான்களை வெளியிடவோ அல்லது ஆவியாக மாறுவதோ முடியாது ஆனால் அதிவேகத்திலும் செல்லக்கூடாது ஏனெனில் அது ஆர்க் நெடுவரிசையை பாதிக்கும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நுட்பங்கள் இவை அதிநவீனமானவை மற்றும் ஆனால் இவற்றுக்கு துல்லியமான ஆப்டிகல் சீரமைப்பு தேவை

ஆர்க்கின் நிலைத்தன்மை ஆர்க் ப்லோ மின்சார ஓட்டத்தின் செயல்கள் ஒரு ஆர்க்கில் மின் அடர்த்தி காந்தப்புல வலிமை மற்றும் அழுத்தம் ஆகிய எல்லாமே கேதோட் வீழ்ச்சி பகுதியிலிருந்து ஆர்க் நெடுவரிசையை நோக்கி குறைகின்றன ஏனெனில் ஆர்க்கின் குறுக்கு வெட்டுத்தோற்றம் ஆர்க் நெடுவரிசையில் அதிவேகமாக அதிகரிக்கிறது ஆர்க்கின் வழியாக இந்த மின்சார ஓட்டம் சுயமாக தூண்டப்பட்ட காந்த புலத்தை அதிகரிக்கிறது இது ஆர்க் பிளாஸ்மாவை சுருக்கி ஆர்க்கில் ஒரு சிறந்த ஆக்சியல் மற்றும் ரேடியல் பிரஷர் கிரேடியண்டை விளைவிக்கிறது இந்த ரேடியல் பிரஷர் க்ரேடியன்ட் ஆர்க்கை சுருக்கி பின்ச் எபெக்ட் ஆர்க் டிஸ்சார்ஜின் வெப்பத்தை அதிகரிக்கிறது இதைப்போல ஆக்சியல் பிரஷர் க்ரேடியன்ட் பிளாஸ்மா ஸ்ட்ரீமிங்கை உயர செய்து மெட்டல் மற்றும் ஸ்லாக் துகள்களான மெடீரியல்களை கடத்துகிறது மற்றும் எலெக்ட்ரோடிலிருந்து ஒர்க் பீஸுக்கு வெப்பத்தை கடத்துகிறது பிளாஸ்மா ஸ்ட்ரீம் ஆர்க்கை நிலைப்படுத்துகிறது மற்றும் உருகிய பூளில் ஒரு அழுத்தத்தை உருவாக்குகிறது இது ஆர்க் ஊடுருவுதலை அதிகப்படுத்துவதில் உதவுகிறது குறிப்பு இந்த இரண்டு விளைவுகளும் ஆர்க் மின்னோட்டத்தின் ஸ்கொயருக்கு நேர் விகிதத்தில் உள்ளது ஆர்க் நிலைத்தன்மை ஆர்க் சீராகவும் நிலையாகவும் இருந்தால் அது நிலைத்தன்மை கொண்டது என்று சொல்லப்படுகிறது ஒரு நிலைத்தன்மை உடைய ஆர்க் சிறந்த வெல்டு பீடுகளையும் மற்றும் குறைபாடு இல்லாத நஜேடுகளையும் உருவாக்குகிறது ஆர்க்கின் நிலைத்தன்மை கீழே குறிப்பிட்டவாறு பல்வேறு காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது ஆர்க் மற்றும் மின் மூலங்களின் பண்புகளின் உகந்த இணைவு ஆர்க் நீளத்தில் சிறிய வேற்றுமை அதாவது ஆர்க் வோல்ட்டேஜ் ஆர்க்கை அணைத்து விடக்கூடாது எலெக்ட்ரோடிலிருந்து தொடர்ச்சியான மற்றும் முறையான எலெக்ட்ரோன்களின் உமிழ்வு மற்றும் ஆர்க் நெடுவரிசையில் வெப்ப அயனியாக்கம் ஆர்க் நீளம் எலெக்ட்ரோடு முனையின் வடிவமைப்பு சிறிய முனை விட்டங்களுடைய எலெக்ட்ரோடுகள் அதிக நிலையான ஆர்க்கை கொண்டுள்ளன ஒர்க் பீசின் மேற்பரப்பில் ஈரப்பதம் ஆயில் கிரீஸ் ஆகியவற்றின் இருப்பு ஆர்க்கின் நிலையற்ற தன்மையை அதிகரிக்கிறது குறைவான செயல் பயிற்சியுடைய வெல்டர் போலாரிட்டி ஆர்க்கின் நிலைத்தன்மையில் முக்கியமான விளைவைக் கொண்டுள்ளது இந்த வெல்டிங் செயல்முறைகள் அதாவது SMAW GTAW PAW எளிதான ஆர்க் துவக்கத்திற்கும் மற்றும் அவற்றின் நிலைத்தன்மைக்கும் தேவையான பிரீ எலக்ட்ரான்களை எலெக்ட்ரோடு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துருவமுனைப்பு தேர்வு ஆர்க் நிலைத்தன்மையை பாதிக்கிறது கன்சூமபில் எலெக்ட்ரோடு வெல்டிங்குகளில் அதாவது மூடப்பட்ட எலெக்ட்ரோடைப் பயன்படுத்தும் SMAWவில் குறைந்த அயனியாக்கல் மின்னழுத்தக் கூறுகள் DCEP யை விட DCEN உடன் சிறந்த நிலைத்தன்மையடைய ஆர்க்கை விளைவிக்கின்றன இருந்தாலும் DCEP உடனான SMA வெல்டிங் மென்மையான உலோகப் பரிமாற்றத்தைத் தருகிறது இதே போல் நான் கன்சூமபில் எலெக்ட்ரோடு வெல்டிங்குகளில் நிலைத்தன்மையடைய ஆர்க்கை வழங்க டங்ஸ்டன் எலெக்ட்ரோடு எலக்ட்ரான்களை உமிழ எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் வழக்கமாக DCEN உபயோகப் படுத்தப்படுகிறது எதிர் வினையாக்க உலோகங்களைத் தவிர எடுத்துக்காட்டாக Al Mg Ti

ஆர்க் ப்லோ விரும்பத்தகாத ஆர்க் விலகல் அல்லது வெல்டிங் ஆர்க் அதன் நோக்க பாதையிலிருந்து விலகி அலைவது ஆர்க் ப்லோ அல்லது ஆர்க் போ எனப்படும் ஆர்க் ப்லோ என்பது எலெக்ட்ரோடு ஆர்க் மற்றும் ஒர்க் பீஸ் இவைகளை சுற்றி சுயமாக தூண்டப்பட்ட காந்தப்புலத்தின் சமசீற்றை சமநிலையற்றதாக்கும் காந்த இடையூறுகளின் விளைவாகும் டி சி D C சக்தி மூலத்தைப் பயன்படுத்தி ஹெவி மெட்டல் தட்டில் கட்டுப்படுத்தப்பட்ட இடங்களிலும் மூலைகளிலும் வெல்டிங் மேற்கொள்ளப்படும்போது ஆர்க் ப்லோ கடுமையாகிறது சி ஆர்க்குகளை விட ஏ சி ஆர்க்குகள் ஆர்க் ப்லோவால் குறைவாகவே பாதிக்கப்படுகின்றன ஏனெனில் ஏ சி திசையை மாற்றியமைக்கிறது அதன் விளைவாக காந்தப்புல உருவாக்கத்தையும் மாற்றியமைக்கிறது மின்சாரம் பாசிடிவிலிருந்து நெகடிவுக்கு திரும்பும்போது இந்த காந்தப்புலம் உடைந்து மறுபடியும் உருவாகிறது இந்த நிகழ்வு ஆர்க் ப்லோ உருவாக தேவையான காந்தப்புல வலிமை மதிப்பை அதிகரிக்க செய்ய அனுமதிக்காது அதே சமயம் டி சி வெல்டிங்கில் D C welding ஒர்க் பீசில் ஆர்க்குக்கு அருகில் உருவான காந்தப்புலம் தொடர்ந்து அதிகரிக்கிறது அதனால் ஆர்க் ப்லோ ஏற்படுகிறது ஆர்க் ப்லோவை விளைவிக்கும் காரணிகள் iவெல்டிங்குக்கு அருகில் ஒர்க் பீசில் உருவான காந்தப்புலம் ii பல வெல்டிங் ஹெட்டுகளுடன் வெல்டிங் நிகழும்போது ஒரு மின்முனையில் உள்ள ஆர்க் மற்ற மின்முனையில் உள்ள ஆர்க்கின் காந்தப்புலத்தால் பாதிக்கப்படலாம் iii எர்த் கனெக்சனை சுற்றியுள்ள ஒர்க் பீசில் உற்பத்தி செய்யப்படும் காந்தப்புலம் இந்த இணைப்பு உருவாகும் இடத்திலிருந்து ஆர்க்கை விலக்கி வைக்கும் iv மின்சாரம் எர்த் கனெக்சனிலிருந்து ஒர்க் பீஸுக்கு பாய்வதாலும் இந்த காந்தப்புலம் உருவாகிறது ஆர்க் ப்லோவின் வகைகள் மேற்கண்ட காரணிகளைப் பொறுத்து மூன்று வகையான ஆர்க் ப்லோ உள்ளன ஒரு வெல்டின் தொடக்க முடிவில் ஒரு முன்னோக்கிய ப்லோ மற்றும் ஒரு வெல்டின் இறுதி முடிவில் பின்னோக்கிய ப்லோ ஒரு பக்க விலகல் ஆர்க் சுழற்று முன்னோக்கிய மற்றும் பின்னோக்கிய ஆர்க் ப்லோ மேக்னெட்டிக் பிளக்ஸ் கோடுகள் ஒர்க் பீசின் ஆரம்ப மற்றும் இறுதி முனையில் கூட்டமாகின்றன ஏனென்றால் அவற்றுக்கு காற்றை விட ஒர்க் பீசின் பாதையில் செல்வது எளிதாகிறது தடை குறைந்த பாதையையே ஆர்க் தேடுகிறது மற்றும் வலுவற்ற பிளக்ஸின் பக்கமாக அது விலகுகிறது இதன் காரணமாக முன்னோக்கிய ஆர்க் ப்லோ ஒர்க் பீசின் வெல்டு பீடில் ஆரம்ப முனையிலும் பின்னோக்கிய ஆர்க் ப்லோ இறுதி முனையிலும் தோன்றுகிறது பக்கவாட்டு ஆர்க் ப்லோ இது ஒர்க் பீசின் எர்த் க்லேம்பை பொறுத்தது ஆர்க் ஆனது ஆர்க் க்லேம்பின் அருகில் வரும்போது க்ளாம்பிலிருந்து விலகு திசையை நோக்கி ஒரு ஓரமாக விலகுகிறது இது ஒருவேளை எர்த் க்ளாம்பினால் ஒர்க் பீசில் இயக்கப்பட்ட மேக்னெட்டிக் பிளக்ஸினால் இருக்கலாம் இந்த மேக்னெட்டிக் பிளக்ஸ் க்லேம்பிலிருந்து ஒர்க் பீஸுக்கு மின்சாரம் பாயும்போது உருவாகிறது எர்த் கனெக்சனை ஆர்க் குறுக்கிடுவதால் இது அசல் பயண கோட்டுக்கு வருவதற்கான போக்கை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆர்க் சுழற்று இங்கேயே ஆர்க் விலகுதலும் சுழற்றுதலும் நடைபெறுகின்றன சில குறிப்பிட்ட ஆர்க் ப்லோவின் நிலைகளுக்கு காந்தப்புலக் கோடுகள் ஆர்க் அச்சுக்கு இணையாக இருக்கலாம் என்பதை ஆர்க் சுழற்று குறிப்பிடுகிறது

ஆர்க் ப்லோவின் விளைவுகள் a ஆர்க் ப்லோ அதிகரிப்பால் நிலையற்ற ஆர்க் உருவாகிறது

வெல்டிங் சக்தி மூலங்கள் போன்ற காந்த மூலங்களிலிருந்து ஒர்க் பீஸை தள்ளி வைப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட எர்த் கனெக்சனைப் பயன்படுத்துவதால் குறுகிய ஆர்க்கை பயன்படுத்துவதால் ஆர்க் மின்னோட்டத்தை குறைப்பதால் சிறிய விட்டம் கொண்ட மின்முனைகளைப் பயன்படுத்துவதால் ஆர்க் பயண வேகத்தை குறைப்பதால் எதிரெதிர் வெளிப்புறமாக பயன்படுத்தப்படும் நீளமான காந்தப்புலத்தை மிகைப்படுத்துவதால்